இந்தியப் பல்கலைக்கழகங்கள் காப்புரிமையை எவ்வாறு பயன்படுத்துகின்றன என்பதைப் பார்ப்போம் இப்போது என் ஐ ஆர் எஃப் எனப்படும் தேசிய நிறுவனத் தரவரிசைக் கட்டமைப்பானது நிறுவனங்களுக்கான தர வரிசையை உருவாக்குவதற்கு ஒரு வழிமுறையைக் கோடிட்டு காட்டும் கட்டமைப்பைக் கொண்டு வந்துள்ளது இது இந்திய அரசாங்கத்தால் செய்யப்படுகிறது கற்பித்தல் கற்றல் மற்றும் பயன்படுத்தப்பட்ட வளங்கள் ஆராய்ச்சி மற்றும் தொழில்முறை நடைமுறைகள் பட்டமளிப்பு முடிவுகள் எல்லை தாண்டிய சேவை மற்றும் அனைவரையும் உள்ளே சேர்க்கும் தன்மை பார்வைக் கோணம் என் ஐ ஆர் எஃப் அமைப்பு தரவரிசையைக் கொண்டுவர இதைப்போல பல்வேறு அளவுகோல்களைப் பயன்படுத்துகிறது இப்போது ஒட்டுமொத்தத் தரவரிசை இங்கு உள்ளது பொறியியல் கல்லூரிகளைப் பொருத்தவரை தனிப்பட்ட தரவரிசை உண்டு ஆனால் இங்கு ஒட்டுமொத்தத் தரவரிசை கொடுக்கப்பட்டுள்ளது இது 2018க்கான தரவரிசை மேலே முதல் இடத்தில் இருப்பது இந்திய அறிவியல் நிறுவனம் அடுத்து இந்தியத் தொழில்நுட்ப நிறுவனம்மதராஸ் அடுத்து பம்பாய் டெல்லி மற்றும் கரக்பூர் முதல் ஐந்து இடங்களுக்குள் உள்ளவை அனைத்தும் ஐ ஐ டி கள் ஒரு மதிப்பெண் கொடுக்கப்பட்டு இருப்பதையும் மதிப்பெண் தரவரிசையை ஒத்திருப்பதையும் உங்களால் காண முடியும் இது வலைத்தளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் ஷாட் வலைத்தளத்தின் பிடிஎஃப் இணைப்பைக் கிளிக் செய்ய முடிந்தால் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அல்லது ஒவ்வொரு நிறுவனமும் தரவரிசையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்த விவரங்களைக் காண்பிக்கும் எனவே ஆராய்ச்சி மற்றும் தொழில்முறை நடைமுறைகள் பல்கலைக்கழகங்களுக்குப் புள்ளிகளைப் பெற்றுத் தரக்கூடிய மற்றும் தரவரிசையில் கருதப்படும் அளவுகோல்களுள் ஒன்றாகும் வெளியீடுகள் அவற்றின் தரம் காப்புரிமைகள் மற்றும் திட்டங்களுக்கான ஒருங்கிணைந்த மதிப்பு அளவுகள் ஆகியவை இதில் அடங்கும் எனவே காப்புரிமைகளுக்கு இதில் ஒரு இடம் இருப்பதை நீங்கள் காணலாம் இது தொடர்பான தரவுத் தாள்களைப் பார்க்கும் போது இது மிகவும் தெளிவாகிறது எடுத்துக்காட்டாகக் காப்புரிமைக்கும் தரவரிசைக்கும் இடையிலான இணைப்பை இந்தத் தரவுத் தாள்களில் காணலாம் உதாரணமாக ஐஐடி மெட்ராஸ் 1 வது இடத்தைப் பிடித்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் வழங்கப்பட்ட காப்புரிமைகளின் எண்ணிக்கை 54 என்றும் வெளியிடப்பட்ட காப்புரிமைகளின் எண்ணிக்கை 395 என்றும் தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது காப்புரிமை மூலம் 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆதாயங்களும் பெறப்பட்டதாகக் குறிப்பிடப்பட்டுள்ளது தரவரிசையில் பத்தாவது இடத்தில் இருக்கும் கான்பூர் ஐஐடி 29 வழங்கப்பட்ட காப்புரிமைகள் 203 பதிப்பிடப்பட்ட காப்புரிமைகள் அவற்றின் மூலம் கிடைத்த வருவாய் 81 லட்சம் என்ற நிலையில் உள்ளது தரவரிசையில் 15 ஆம் இடத்திலிருக்கும் என் ஐ டி ரூர்கேலாவிடம் எந்த ஒரு காப்புரிமையும் இல்லை ஆனால் மூன்று காப்புரிமைகள் வெளியிடப்பட்டுள்ளன இருபதாம் இடத்தில் இருக்கும் தப்பார் நிறுவனத்திடம் ஒரு வழங்கப்பட்ட காப்புரிமை உள்ளது11 காப்புரிமைகள் நிலுவையில் உள்ளன இந்த நிறுவனம் காப்புரிமைகளைப் பயன்படுத்தி 2 கோடிக்கு மேல் வருவாயை உருவாக்கியுள்ளது காப்புரிமைகளுக்கும் என் ஐ ஆர் எஃப் தரவரிசை உருவாக்கத்திற்கும் ஓரளவு தொடர்பு இருக்கிறது என்பதை இது நமக்குச் சொல்கிறது தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களை மதிப்பிடுவதற்கும் அங்கீகாரம் செய்வதற்கும் காப்புரிமைகளைப் பயன்படுத்துகிறது இப்போது இது தரமான கண்டுபிடிப்பு கட்டமைப்பை உருவாக்கி உள்ளது இது ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் நீட்டிப்பைப் பார்க்கிறது மேலும் அவர்கள் பார்க்கும் காரணிகளில் ஒன்று எதுவென்றால் பெறப்பட்ட காப்புரிமைகளின் எண்ணிக்கை மற்றும் புதுமைத் தன்மை சூழல் உள்ளதா என்பது யுஜிசி மற்றும் ஏஐசிடிஇ ஒழுங்குமுறை அமைப்புகளும் காப்புரிமையைச் சுற்றி ஒருவித செயல்பாட்டைக் கட்டாயப்படுத்தி உள்ளன யுஜிசி இப்போது பல்கலைக்கழகங்களையும் அவற்றுடன் இணைந்த கல்லூரிகளையும் ஐ பி ஆ ரைத் தேர்ந்தெடுக்கப் படக்கூடிய பாடமாக வழங்குமாறு கூறுகிறது மேலும் ஏஐசிடிஇ ஒப்புதல் செயல்முறைக் கையேட்டில் ஐ பி ஆர் செல் உருவாக்கத்தைக் குறிப்பிடுகிறது எனவே ஐ பி ஆர் செல் என்பது அவசியமான ஒன்று மேலும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான ஐபிஆர் தொடர்பான வழிகாட்டுதல்களையும் ஏஐசிடிஇ கொண்டுவந்துள்ளது